வணக்கம் பினான்சியல் அக்கவுண்டிங் நிதி கணக்கியல் நமது முதல் வகுப்பில் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன் அக்கவுண்டிங் கணக்கியல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சித்தோம் பின்னர் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிதிநிலை அறிக்கைகள் பற்றிய விவாதத்தை தொடங்கினோம் இரண்டாவது வகுப்பில் பிஸ்னஸ் சைக்கிள் வணிக சுழற்சி என்றால் என்ன என்பதையும் அதிலிருந்து பேலன்ஸ் ஷீட் இருப்பு நிலை குறிப்பு மற்றும் பி அண்ட் எல் அக்கவுண்ட் பி மற்றும் எல் கணக்கு போன்ற முக்கிய நிதிநிலை அறிக்கைகள் எவ்வாறு எமர்ஜஸ் வெளிப்படுகின்றன என்பதையும் நாம் விவாதித்தோம் 3வது மற்றும் 4வது வகுப்பில் இருப்பு நிலை அறிக்கை என்றால் என்ன மற்றும் இருப்பு நிலை அறிக்கையில் உள்ள உருப்படிகளை பற்றி விவாதித்தோம் இன்று நாம் இருப்பு நிலை குறித்து நமது விவாதத்தை தொடங்குவோம் லாப நஷ்டக் கணக்கு பற்றி தெரிந்து கொள்வோம் இருப்பு நிலை குறித்து விரைவாக ஒரு ரீவியூ மதிப்பாய்வு செய்வோம் இருப்புநிலை குறிப்பின் ஷார்ட் பார்ம் குறுகிய வடிவம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதில் ஆறு உருப்படிகள் உள்ளன இப்போது நாம் அவற்றை ஒவ்வொன்றாக விரிவாக விவாதிக்கப் போகிறோம் கம்பனீஸ் ஆக்ட் நிறுவனங்கள் சட்டத்தின் III அட்டவணையின் கீழ் இருப்புநிலை குறிப்பின் விரிவான வடிவத்தை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் மேலே கொடுக்கப்பட்டுள்ள இருப்புநிலை குறிப்பில் ஈகுட்டிஸ் அண்ட் லியாபிலிடீஸ் சமபங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகள் உள்ளன பின்னர் ஷேர்ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பங்குதாரர் நிதி ஷேர் கேப்பிட்டல் பங்கு மூலதனம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருப்புகள் மற்றும் உபரி ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன இவைகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன் ஒருவேளை உண்மையில் உங்களுக்கு தெரியாவிட்டால் அமைதியாக இருக்க வேண்டாம் டிஸ்கஷன் ஃபோரம் விவாத மன்றத்தில் அவசியம் அதைப்பற்றி கேளுங்கள் அடுத்ததாக ஷேர் வாரண்ட் பங்கு உத்தரவாதத்திற்காக பெறப்பட்ட பணம் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் பின்னர் ஷேர் அப்ளிகேஷன் மணி பெண்டிங் அல்லோட்மெண்ட் ஒதுக்கீடு நிலுவையில் உள்ள பங்கு விண்ணப்ப பணம் மற்றும் நான் கரண்ட் லியாபிலிடீஸ் நடப்பு அல்லாத பொறுப்புகள் பற்றியும் பின்னர் கரண்ட் லியாபிலிடீஸ் நடப்பு பொறுப்புகள் பற்றியும் விவாதித்துக் கொண்டிருந்தோம் பின்னர் அசட்ஸ் சொத்துக்கள் குறித்து விவாதித்தோம் மீண்டும் நான் கரண்ட் அசட்ஸ் நடப்பு அல்லாத சொத்துக்கள் மற்றும் கரண்ட் அசட் நடப்பு சொத்துக்கள் என்று இரண்டு விதமாக பிரித்து விவாதித்தோம் இந்த வடிவமைப்பு பெர்மணன்ஸ் நிரந்தரதின்படி இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே பர்மனென்ட் நிரந்தரமானது முதலில் வருகிறது எடுத்துக்காட்டாக இருப்பு நிலையில் பங்கு மூலதனத்தின் மிக நீண்ட புதுப்பித்தல் உள்ளது அது முதலில் காணப்படுகிறது அதன் பின்னர் நடப்பு அல்லாத பொறுப்புகள் நடப்பு பொறுப்புகள் இருக்கின்றன சொத்துக்களில் முதலில் நமக்கு நடப்பு அல்லாத சொத்துக்கள் இருக்கின்றன ஏனென்றால் அவை ஒரு வருடத்திற்கும் மேலாக நம்மிடம் இருக்கப் போகின்றன அதில் நிலையான சொத்துக்கள் நிறுவனத்துடன் நீண்ட காலத்திற்கு அதிகமாக இருக்கக்கூடும் எனவே முதலில் பிக்ஸட் அசெட்ஸ் நிலையான சொத்துக்கள் குறிப்பிடப்படுகின்றன பின்னர் அதர் நான் கரண்ட் அசெட்ஸ் நடப்பு அல்லாத பிற சொத்துக்கள் அதன் பின்னர் நடப்பு சொத்துக்கள் குறிப்பிடப்படுகின்றன எனவே இருப்புநிலை வடிவத்தில் நீங்கள் காணும் எலிமெண்ட்ஸ் கூறுகளை இப்போது விரிவாக விவாதிக்கப் போகிறோம் இதில் 3 கூறுகள் உள்ளன ஒன்று சொத்துக்கள் இரண்டாவது பொறுப்புகள் அதாவது எக்ஸ்டர்னல் லியாபிலிடீஸ் வெளிப்புற பொறுப்புகள் இதைத் தொடர்ந்து மூன்றாவதாக ஓனர்ஸ் பண்ட் உரிமையாளர்கள் நிதி உள்ளன கடந்த வகுப்பில் நாம் சொத்துக்கள் பற்றிய நமது விவாதத்தை தொடங்கினோம் எனவே அதிலிருந்து மீண்டும் தொடங்குவோம் சொத்துக்களின் முக்கிய எடுத்துக்காட்டுகளை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம் நிலம் கட்டிடம் பேட்டண்ட் காப்புரிமை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடுகள் பணம் மற்றும் பல உருப்படிகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன இது ஒரு நிறுவனத்தின் சொத்து என்று சொன்னால் அதற்கு புரோபபில் எக்கனாமிக் வேல்யூ சாத்தியமான பொருளாதார மதிப்பு இருக்க வேண்டும் அப்போதுதான் அது சொத்து என்று அழைக்கப்படும் சொத்து என்பதன் டெபனிஷன் வரையறையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது இரண்டாவது நிபந்தனை அது என்டிட்டி நிறுவனத்திற்கு ஓண்டு சொந்தமானதாக அல்லது கண்ட்ரோல்டு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் முந்தைய வகுப்புகளில் நாம் இதை விவாதித்திருக்கிறோம் பிஸ்னஸ் சைக்கிள் வணிக சுழற்சிக்கு ஹியூமன் பவர் மனித சக்தி தேவை என்பதை நாம் அறிவோம் வியாபாரத்தை நிர்வகிக்க உங்களுக்கு மக்கள் தேவை அவை நிறுவனத்தின் விலை மதிப்பற்ற சொத்துக்கள் அவர்களின் ஸ்கில்ஸ் திறமைகள் முக்கியமானது அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதும் முக்கியமானது இருப்பினும் அவற்றை இருப்புநிலை குறிப்பில் காட்ட முடியாது ஏனெனில் ஹியூமன் பீயிங் மனிதர்கள் நிறுவனத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல சொத்துக்கள் என்பது அடிப்படையில் நிறுவனத்திற்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் மற்றும் எதிர்காலத்தில் எக்கனாமிக் வேல்யூ பொருளாதார மதிப்பை பெற போவதாக இருக்க வேண்டும் வழக்கமாக சொத்துக்கள் நிறுவனத்திற்கு இலவசமாக கிடைக்காது எனவே சொத்துக்களை உருவாக்குவதற்கு சில காஸ்ட் செலவுகள் இருக்கும் மேலும் மெஷர்ட் அளவிடக்கூடிய ஒரு பொருளாதார மதிப்பு இருப்பதாக நாம் கருதுகிறோம் ஒருவேளை சரியான மதிப்பு தெரியவில்லை என்றால் லீஸ்ட் குறைந்தபட்சம் அதை எஸ்டிமேட்டட் மதிப்பீடு செய்ய முடியும் இப்போது டைப்ஸ் ஆப் அசட்ஸ் சொத்து வகைகளை பார்க்கும் போது முக்கியமாக இரண்டு வகையான சொத்துக்கள் இருக்கின்றன என்பது நமக்குத் தெரியும் ஒன்று நான் கரண்ட் அசெட்ஸ் நடப்பு அல்லாத சொத்து மற்றொன்று கரண்ட் அசெட்ஸ் நடப்பு சொத்து ஆகும் நடப்பு அல்லாத சொத்துக்கள் என்பது ஒரு வருடத்திற்கும் மேலாக நீடிக்கக் கூடிய ஒன்றாகும் பிக்ஸட் அசெட்ஸ் நிலையான சொத்துக்களுக்கு மீண்டும் இது ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு ஆகும் நிலையான சொத்துக்கள் என்றால் என்ன என்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா மணி சைக்கிள் பண சுழற்சியைப் பற்றி விவாதித்த போது சொத்துக்களில் முதலாவதாக நிலையான சொத்திலிருந்து நாம் தொடங்கினோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும் உங்களில் பலர் இதை நினைவுகூறுவதாக நினைக்கிறேன் தொழில் செய்கின்ற நிறுவனத்திற்கு இது ஒரு வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு ஆகும் நிறுவனத்தில் எந்த ஒரு ஆபரேஷன்ஸ் செயல்பாடாக இருந்தாலும் நிலையான சொத்துக்கள் தானாக மாறுவது இல்லை ஆனால் அவை கேட்டலிஸ்ட்ஸ் வினையூக்கிகளாக செயல்படுகின்றன அவை முழு பிராசஸ் செயல்முறையும் ஆதரிக்கின்றன இப்போது பிக்ஸட் ஆசெட்ஸ் நிலையான சொத்துக்களின் வகைகள் யாவை அவை இரண்டு வகைப்படும் ஒன்று டேன்ஜிபிள் உறுதியான அல்லது உருவமான சொத்து மற்றொன்று இன்டேன்ஜிபிள் அருவமான சொத்து ஆகும் உருவமான என்பது நீங்கள் தொடக்கூடிய நீங்கள் உணரக்கூடிய பிசிகல் எக்ஸிஸ்டன்ஸ் உள்ளபடி இருக்கின்ற ஒன்றாகும் இவைகள் உருவமான சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு எளிதாக புரியும் என்று நினைக்கிறேன் நிலம் இயந்திரங்கள் தளபாடங்கள் வாகனங்கள் ஏராளமான கணினிகள் கேமராக்கள் மொபைல் போன்கள் இதுபோன்ற நீங்கள் தொட்டு உணரக்கூடிய அனைத்து சொத்துக்களும் டேன்ஜிபிள் பிக்ஸட் ஆசெட்ஸ் உருவமான நிலையான சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன மற்றொரு வகை இன்டேன்ஜிபிள் அருவமான சொத்துக்கள் ஆகும் இதை நீங்கள் தொடமுடியாது உணரமுடியாது இருந்தாலும் அதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது இவை நிறுவனத்துடன் நீண்டகாலமாக இருக்க போகின்றவை ஆகும் எனவே இன்டேன்ஜிபிள் ஆசெட்ஸ் அருவமான சொத்துக்களின் எடுத்துக்காட்டுகள் யாவை உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருகிறதா முன்பு நான் ஒரு உதாரணம் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கிறதா கம்ப்யூட்டர் கணினி ஒரு நிலையான சொத்து என்று எடுத்துக்காட்டு பார்த்தோம் கணினியில் இரண்டு விஷயங்கள் உள்ளன ஒன்று ஹார்டுவேர் வன்பொருள் எனப்படும் டேன்ஜிபிள் பார்ட்ஸ் உருவமான பாகங்கள் அதில் மவுஸ் இருக்கும் ஒரு கீபோர்டு இருக்கும் அதர் பார்ட்ஸ் மற்ற பாகங்கள் இருக்கும் இவைகளை நீங்கள் தொட முடியும் பார்க்க முடியும் அதனால் தொடக்கூடிய பார்க்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் உருவமான சொத்துக்கள் எனப்படுகின்றன ஆனால் சாப்ட்வேர் மென்பொருள் எனப்படும் இன்டேன்ஜிபிள் பார்ட்ஸ் அருவமான பாகங்கள் உள்ளன இவை கணினியில் லோடெட் ஏற்றப்பட்டுள்ளது உங்களில் பல பேர் மொபைல் போன் கைபேசி பயன்படுத்துகிறார்கள் உங்களில் பெரும்பாலானோர் நாள் முழுவதும் ஃப்ரீகொன்ட்லி இடைவிடாமல் கைபேசி உபயோகத்தில் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் உங்கள் கைபேசியை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் அந்த இன்ஸ்ட்ரூமென்ட் கருவியின் உள்ளே ஆப்ஸ் பயன்பாடுகள் மற்றும் பல விஷயங்கள் ஏற்றப்பட்டு உள்ளன அவை பிசிகல் எக்ஸிஸ்டன்ஸ் பௌதீக இருப்பு என்று சொல்ல முடியாது ஆனாலும் அவை உங்களுக்கு மிகவும் பயன்படுகின்றன இவை அனைத்தும் இன்டேன்ஜிபிள் ஆசெட்ஸ் அருவமான சொத்துக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் சரி அருவமான சொத்துக்கு வேறு உதாரணங்கள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா நீங்கள் சில சயின்டிஃபிக் ரிசர்ச் விஞ்ஞான ஆராய்ச்சி செய்கிறீர்கள் புதிய ஃபார்முலா சூத்திரத்தை கண்டுபிடிக்கிறீர்கள் அல்லது ஒரு நியூ ப்ராடக்ட் புதிய தயாரிப்பை உருவாக்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது நீங்கள் அதன் பேட்டண்ட் காப்புரிமைக்காக விண்ணப்பம் செய்வீர்கள் உங்களுக்கு காப்புரிமை கிடைத்தால் அது முக்கியமான எக்கனாமிக் வேல்யூ பொருளாதார மதிப்பை கொண்டிருக்கும் மேலும் அது அருவமான சொத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் ஆர்ட் கலையில் சிறந்தவர்கள் மற்றும் க்ரியேட்டிவ் ஆட்டிட்யூட் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையைப் பெற்றவர்கள் நீங்கள் ஒரு புதிய வரைபடம் வைத்திருக்கலாம் அல்லது ஒரு புதிய அளவு அல்லது ஒரு வடிவமைப்பை உருவாக்கியிருக்கலாம் அதை நீங்கள் பதிவு செய்ய முடியும் இது பதிப்புரிமை எனப்படும் எனவே காபிரைட் பதிப்புரிமை அல்லது டிரேடு மார்க் வர்த்தக முத்திரை என்பது அருவமான சொத்தின் ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் உங்களுக்கு இந்த உதாரணம் புரிகிறதா எனவே இப்போது உங்களிடம் பேட்டண்ட் காப்புரிமை உள்ளது டிரேட்மார்க் வர்த்தக முத்திரை உள்ளது நிறுவனத்தின் நற்பெயர் உள்ளது சரி குட்வில் நல்லெண்ணம் அல்லது நற்பெயர் என்றால் என்ன பெயர் குறிப்பிடுவதுபோல அது நிறுவனம் ஈட்டிய நற்பெயர் ஆகும் நீங்கள் பல ஆண்டுகளாக அதாவது 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஒரு கடையை நடத்தி வருகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது உள்ளூர் வாசிகள் அல்லது ஃபார்அவே தொலை தூரத்தில் வசிக்கும் மக்கள் கூட உங்கள் கடையை பற்றி அறிவார்கள் உங்கள் கடையை மற்ற கடைகளை காட்டிலும் அவர்கள் விரும்புவார்கள் ஏனென்றால் டிரஸ்ட் ஃபேக்டர் நம்பிக்கை ஒரு காரணியாக இருக்கலாம் ரிலையபில்ட்டி நம்பகத்தன்மை மற்றும் பலவற்றின் காரணமாக உங்கள் கடைக்கு நற்பெயர் கிடைத்திருக்கும் அது குட்வில் நல்லெண்ணம் என்று அழைக்கப்படுகிறது இன்டர்நேஷனல் சர்வதேச மற்றும் நேஷனல் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல பிராண்டுகள் உள்ளன இவைகள் வேல்யூபில் மதிப்பு மிக்கவை என்று கருதலாம் பெயரளவிலேயே அதன் பிராண்ட் நேம் பிராண்ட் மதிப்பு இருக்கும் உங்களால் இது மாதிரி ஏதாவது சில பிராண்டுகள் பெயரை கூற முடியுமா நாம் எல்லோரும் டாட்டா என்ற பெயரை கேள்விப்பட்டிருப்போம் இது இந்தியா முழுவதும் மிகவும் ரெப்யூடெட் புகழ்பெற்ற பிராண்ட் ஆகும் டாட்டா என்ற பெயரின் கீழ் டி S டாடா மோட்டார்ஸ் டாட்டா ஸ்டீல் போன்ற பல நிறுவனங்கள் உள்ளன ஆனால் பிராண்ட் பெயர் டாட்டா எனவே இந்த டாட்டா என்ற பெயர் நிறைய குட்வில் நல்லெண்ணத்துடன் அல்லது நற்பெயர் கொண்டு இணைக்கப்பட்டுள்ளது இதேபோல் உங்கள் அனைவருக்கும் ஜியோ பற்றி தெரியும் ஜியோ என்பது ஒரு பிராண்ட் பெயர் இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது அதுவும் ஒரு பிராண்ட் பெயர் ஆகும் நான் பல நிறுவனங்களை அட்வர்டைஸ் விளம்பரப்படுத்த விரும்பவில்லை சில உதாரணங்களை மட்டும் தருகிறேன் உதாரணமாக பதஞ்சலி என்ற ஒரு பெயர் ரிலேட்டிவிலி நியூ ஒப்பீட்டளவில் புதிதாக இருந்தாலும் கூட அது ஒரு பெரிய பெயரை எடுத்துள்ளது எனவே பதஞ்சலி என்பது யோகாவில் மட்டுமல்ல ஆயுர்வேதத்திலும் ஒரு பெரிய பிராண்ட் பெயர் ஆகும் இதுபோல பல இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் சர்வதேச பிராண்டுகள் உள்ளன எனவே இவை அனைத்தும் அந்த நிறுவனத்தின் சில நற்பெயரால் ஆதரிக்கப்படுகின்றன சில நேரங்களில் அதற்கு காபிரைட் பதிப்புரிமை பெறப்படும் பதிப்புரிமை என்பது ஒரு இன்டேன்ஜிபிள் ஆசெட்ஸ் அருவமான சொத்து ஆகும் மாறாக பதிப்புரிமை பெறப்படாமல் இருந்தால் அது குட்வில் நற்பெயர் அல்லது நல்லெண்ணம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது அருவமான சொத்துக்களை மதிப்பீடு செய்வது சற்று கடினம் ஆகும் ரிலேட்டிவிலி ஒப்பீட்டளவில் உருவமான சொத்துக்களை மதிப்பீடு செய்வது எளிதாகும் அதைப்பற்றி நாம் பிறகு விவாதிப்போம் இப்போது உங்கள் ஸ்கிரீன் திரையில் பலவிதமான உருவமான மற்றும் அருவமான நிலையான சொத்துக்கள் காணப்படுகின்றன அடுத்ததாக கரண்ட் அசட்ஸ் நடப்பு சொத்துக்கள் அவற்றைப் பார்ப்போம் நடப்பு சொத்துக்கள் என்பதற்கு டெபனிஷன் வரையறை என்ன நாம் அதைப் பற்றி முன்பே பார்த்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன் மணி சைக்கிள் பண சுழற்சி அல்லது சைக்கிள் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் செயல்பாட்டு சுழற்சி பற்றி பார்த்தோம் மேலும் வேல்யூ அடிசன் சைக்கிள் மதிப்பு கூட்டல் சுழற்சியில் பல சொத்துக்கள் தொடர்ந்து எக்ஸ்சேஞ்ச்டு பரிமாறிக் கொள்ளப்படுகின்றன அந்த சொத்துக்கள் டிபிக்கல்லி பொதுவாக நடப்பு சொத்துக்கள் என்று அறியப்படுகின்றன பொதுவாக இந்த சொத்துக்கள் நீண்ட காலம் வணிகத்தில் இருப்பதில்லை அவை 15 நாட்கள் 1 மாதம் 2 மாதங்கள் 3 மாதங்கள் என்று மிக குறுகிய காலத்திற்கு மட்டுமே வணிகத்தில் இருக்கின்றன இந்த சொத்துக்கள் நடப்பு சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது கரண்ட் அசட்ஸ் நடப்பு சொத்துக்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று மானிட்டரி பணம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் மற்றொன்று நான் மானிட்டரி பணம் சம்பந்தப்படாத சொத்துக்கள் ஆகும் உங்களால் பணம் சம்பந்தப்பட்ட நடப்பு சொத்துக்கள் அல்லது பணம் சம்பந்தப்படாத நடப்பு சொத்துக்கள் பற்றிய எடுத்துக்காட்டுகளை கூறமுடியுமா நீங்கள் இதைப் பற்றி சிந்திக்க முடிகிறதா அதாவது பணம் அடிப்படையில் எக்ஸ்பிரஸ்டு வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றை பணம் சம்பந்தப்பட்ட என்று அழைக்கிறோம் உங்களில் பெரும்பாலானோர் இதைப் பற்றி யோசிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் உண்மையில் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் நிதி அறிக்கையில் உள்ள ஒவ்வொரு மதிப்பையும் பண அடிப்படையில் வெளிப்படுத்தலாம் இப்போது நீங்கள் எல்லாவற்றையும் பணம் சம்பந்தப்பட்ட என்றே அழைக்க முடியும் பிறகு பணம் சம்பந்தப்படாத சொத்துக்கள் என்றால் என்ன இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு பதிலளிக்க முயற்சிக்கிறேன் கடனாளிகள் மற்றும் வங்கி இவைகள் மானிட்டரி அசட்ஸ் பணம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் எனப்படும் அவை நீங்கள் வங்கியில் இருந்து பெறப்போகும் பணத்தை மற்றும் உங்கள் வாடிக்கையாளர்கள் அல்லது டெட்டார்ஸ் கடனாளிகள் இடமிருந்து பெறப்போகும் பணத்தை ரெப்ரசென்ட் குறிக்கிறது அவற்றின் மதிப்பு மாறாது எனவே அவை மானிட்டரி பிக்ஸட் அசட்ஸ் பணம் சம்பந்தப்பட்ட நிலையான சொத்துக்கள் மானிட்டரி கரண்ட் அசட்ஸ் பணம் சம்பந்தப்பட்ட நடப்பு சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படி என்றால் நான் மானிட்டரி கரண்ட் அசட்ஸ் பணம் சம்பந்தப்படாத நடப்பு சொத்துக்கள் யாவை ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு உங்களால் சொல்ல முடியுமா பணம் சம்பந்தப்படாத நடப்பு சொத்துக்கள் என்பவை உங்களிடம் உள்ள பலவகையான ஸ்டாக்ஸ் பொருள் இருப்புகள் அல்லது இன்வெண்டரி சரக்குகள் ஆகும் எனவே நீங்கள் ரா மெட்டீரியல் மூலப் பொருளை வாங்கி இருந்தால் அந்த நிலையான மூலப்பொருட்களை நீங்கள் பின்னிஸ்ட் கூட்ஸ் முடிக்கப்பட்ட பொருட்களாக கன்வெர்ட் மாற்றுவீர்கள் அந்த முடிக்கப்பட்ட பொருட்கள் இன்வெண்டரி சரக்குகளாக மாறும் ஆனால் சில நிறுவனங்கள் டிரேடிங் பிசினஸ் வர்த்தக வணிகத்தை மட்டுமே கையாளுகின்றன அவை முடிக்கப்பட்ட பொருட்களை கொள்முதல் செய்கின்றன அந்த முடிக்கப்பட்ட பொருட்களை அவர்கள் விற்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் கையில் முடிக்கப்பட்ட பொருட்கள் மீதி இருப்பு இருந்தால் அது நான் மானிட்டரி கரண்ட் அசட்ஸ் பணம் சம்பந்தப்படாத நடப்பு சொத்துக்கள் என்று கருதப்படுகிறது நான் மானிட்டரி அசட்ஸ் பணம் சம்பந்தப்படாத சொத்துக்களுக்கு கூட மானிட்டரி வேல்யூ பண மதிப்பு இருப்பதாக நான் இப்போதுதான் கூறிக் கொண்டு இருந்தேன் ஆனால் ஏன் அவற்றை பணம் சம்பந்தப்படாத சொத்துக்கள் என்று அழைக்கிறோம் காரணம் என்னவென்றால் மார்க்கெட் வேல்யூ சந்தை மதிப்பில் ஏற்படும் மாற்றங்களுடன் அவற்றின் மதிப்பு மாறிக்கொண்டு போகும் எடுத்துக்காட்டாக பின்னிஸ்ட் கூட்ஸ் முடிக்கப்பட்ட பொருட்களின் சரக்குகளின் மதிப்பு மேலும் கீழும் போகலாம் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டின் மதிப்பு சில நேரங்களில் மேல் நோக்கி செல்லலாம் சில நேரங்களில் கீழ்நோக்கியும் போகலாம் எனவே அத்தகைய சொத்துக்கள் நான் மானிட்டரி கரண்ட் அசட்ஸ் பணம் சம்பந்தப்படாத நடப்பு சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது முக்கியமான சொத்துக்கள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இப்போது அடுத்த பகுதிக்கு நாம் செல்லலாம் அதாவது லியாபிலிடி பொறுப்புகள் பற்றி விவாதிக்கலாம் இப்போது ஒரு லியாபிலிடி பொறுப்பு என்றால் என்ன பாஸ்ட் ஈவன்ட்ஸ் கடந்த கால நிகழ்வுகளிலிருந்து ஏற்படும் நிறுவனத்தின் பிரசன்ட் ஆப்ளிகேஷன் தற்போதைய கடமை இது என்பதை நீங்கள் திரையில் காண முடிகிறது என்று நினைக்கிறேன் எனவே கடந்த காலங்களில் நாம் கொள்முதல் செய்திருப்போம் நாம் சப்ளையர்களிடமிருந்து ரா மெட்டீரியல் மூலப்பொருள் கொள்முதல் செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு உடனடியாக பணம் செலுத்தினால் அப்போது அங்கு பொறுப்பு என்ற பேச்சுக்கு இடமில்லை ஆனால் நீங்கள் மூலப்பொருள் கொள்முதல் செய்யும் போது உடனே பணம் செலுத்தாமல் ஒரு மாதத்திற்கு பிறகு பணம் செலுத்தினால் அப்போது உங்கள் புத்தகத்தில் இது பொறுப்பு என்று காட்டப்படும் இதுதான் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லும் பொறுப்பு ஆகும் நான் மூலப்பொருள் கொள்முதல் செய்துள்ளேன் இன்னும் பணம் செலுத்தவில்லை ஒரு மாதத்திற்குள் பணம் செலுத்த போகிறேன் அப்படி என்றால் இது என்ன வகையான பொறுப்பு உங்களில் பெரும்பாலானோர் சரியாக கஸ் யூகிக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் இது ஒரு கரண்ட் லியாபிலிடி நடப்பு பொறுப்பு ஆகும் ஏனென்றால் இது 1 மாதத்திற்குள் செலுத்தப்பட இருக்கிறது அதன் வகைகளை நாம் பின்னர் பார்ப்போம் இப்போது இது தற்போதுள்ள கடமையாக உள்ளதால் இந்த தேதியில் இருப்புநிலை குறிப்பில் சில எவிடன்ஸ் ஆதாரங்கள் இருக்க வேண்டும் மேலும் பணம் அவுட்ஃப்லோ வெளிப்போக்கு அதாவது பணம் செலுத்த வேண்டியது இருக்கும் என்று ஆன்ட்டிசிபேட்டட் எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் அதன் மதிப்பையும் மெசர்டு அளவிட முடியும் உதாரணமாக ஒரு லட்சம் மதிப்புள்ள மூலப்பொருட்களை நாம் வாங்கி இருக்கிறோம் அதற்கு ஒரு மாதம் கழித்து பணம் செலுத்துவோம் இதை நாம் பொறுப்பு என்று கூறுகிறோம் எனவே எதிர்பார்க்கப்படும் பணம் அவுட்ஃப்லோ வெளிப்போக்கு அதாவது பணம் செலுத்த வேண்டியது ஒரு லட்சம் என்று உங்களுக்கு தெரியும் அதனால்தான் இது ஒரு லியாபிலிடி பொறுப்பு என்று அழைக்கப்படுகிறது சில நேரங்களில் சரியான மதிப்பு நமக்குத் தெரியாது ஆனால் அதை நாம் மதிப்பீடு செய்யலாம் இருப்பினும் அது ஒரு பொறுப்பு என்று அழைக்கப்படும் இந்த உதாரணத்தை தவிர வேறு ஏதாவது உதாரணம் உங்களுக்கு தோன்றுகிறதா உங்களில் பல பேர் அதை சரியாக யூகிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் நான் வங்கியில் லோன் கடன் வாங்கினேன் அதை நான் ரீபே திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும் எனவே வங்கிக் கடனும் ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் இப்போது பொறுப்புகளின் வகைகள் யாவை இப்போதெல்லாம் உங்கள் வாழ்க்கை மிக எளிதாக இருக்கிறது பொறுப்புகள் இரண்டு வகைப்படும் ஒன்று கரண்ட் நடப்பு பொறுப்பு மற்றொன்று நான் கரண்ட் நடப்பு அல்லாத பொறுப்பு ஆகும் எனவே நான் கரண்ட் நடப்பு அல்லாத பொறுப்பு ஒரு வருடத்திற்கு பிறகு செட்டில்டு தீர்க்கப்படும் இது ஒரு வருடத்திற்கு மேல் ஆயுளை கொண்டுள்ளது நடப்பு அல்லாத பொறுப்புகளுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு உங்களால் யோசிக்க முடிகிறதா நாம் விவாதித்த வங்கி கடன் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் ஏனெனில் இது பெரும்பாலும் ஒரு வருடத்திற்கும் மேல் இருக்கக் கூடியவை ஆனால் வங்கி கடனை தவிர வேறு ஏதேனும் பொறுப்புகள் வேறு நான் கரண்ட் லியாபிலிடீஸ் நடப்பு அல்லாத பொறுப்புகள் உள்ளனவா என்று பார்ப்போம் இவை லாங் டெர்ம் நீண்ட கால அல்லது நடப்பு அல்லாத பொறுப்புகள் ஆகும் அவை திருப்பி செலுத்தப்படலாம் அல்லது ஒரு வருடத்திற்கும் அப்பால் பெர்ஃபார்ம் செயலாற்றலாம் வழக்கமாக அவை சோர்சஸ் ஆஃப் பண்ட்ஸ் நிதி ஆதாரங்களை குறிக்கிறது ஏனெனில் நிறுவனம் இவ்வாறு ரெயிசிங் பண்ட்ஸ் நிதி திரட்டுகிறது இப்போது எடுத்துக்காட்டாக வங்கி கடன் இது ஒரு வருடத்திற்கும் மேலாக இருக்கக்கூடியவை என்பது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்தக் கடனை என் பி எஃப் சி களில் இருந்தும் பெறலாம் என் பி எஃப் சி என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அதன் முழு வடிவம் நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் என்பதாகும் எனவே வங்கிகள் தவிர வேறு வகையான நிறுவனங்களும் நமக்கு கடன்கள் வழங்குகின்றன அதுவும் நமக்கு நடப்பு அல்லாத பொறுப்பு ஆகும் இன்னும் ஒரு சாத்தியமான பொறுப்பு டிபஞ்சர் கடன் பத்திரம் ஆகும் கடன் பத்திரம் என்றால் உங்களுக்கு என்ன புரிகிறது கடன் பத்திரம் என்பதும் ஒரு வகையான கடன் பல நிறுவனங்கள் கடன் பத்திரத்தை வெளியிடுகின்றன அந்த நிறுவனங்கள் இன்வெஸ்டார்ஸ் முதலீட்டாளர்களிடம் தாங்கள் கடன் பத்திரம் வெளியிடுவதாக தெரிவிக்கின்றனர் முதலீட்டாளர்கள் பணம் செலுத்துகிறார்கள் மேலும் அவர்களுக்கு கடன் பத்திரம் சர்டிபிகேட் சான்றிதழ் வழங்குகிறார்கள் இது ஒரு கடன் ஆகும் இந்த கடன் பத்திரத்தை டெப்ட் மார்க்கெட் கடன் சந்தையில் வர்த்தகம் செய்யலாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இது பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது இது லாங் டெர்ம் லோன் நீண்ட கால கடனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் மற்றும் ஒரு சாத்தியமான பொறுப்பு டிஃபர்டு டாக்ஸ் லியாபிலிடி ஒத்திவைக்கப்பட்ட வரி பொறுப்பு ஆகும் முன்பு நாம் வடிவமைப்பை பற்றி விவாதிக்கும் போது சிறிதளவு இதைப் பற்றி விவாதித்து இருக்கிறோம் நார்மலி பொதுவாக வரி பொறுப்பு என்பது ஒரு வருடத்திற்குள் செலுத்தப்பட வேண்டும் ஆனால் ஸ்பெஷல் சர்க்கம்டன்ஸ்சஸ் சிறப்பான சூழ்நிலைகளில் அல்லது சட்டத்தில் உள்ள சில ஸ்பெசிஃபைக் புரோவிஷன் குறிப்பிட்ட விதிகள் காரணமாக ஒரு வருடத்திற்கும் மேல் செலுத்த முடியும் என்றால் அது ஒத்திவைக்கப்பட்ட வரி பொறுப்பு என்று அழைக்கப்படும் இப்போது மற்ற வகை நடப்பு பொறுப்புகள் பற்றி பார்ப்போம் உங்கள் அனைவருக்கும் இந்த எடுத்துக்காட்டுகள் தெரியும் என்று நினைக்கிறேன் இருப்பினும் ஒரு முறை நீங்கள் இதை பாருங்கள் எனவே இவை 1 வருடத்திற்குள் ரீபெய்டு திருப்பிச் செலுத்தப்பட வேண்டிய அல்லது பெர்ஃபார்ம்டு செயல்பட வேண்டிய ஆப்பிளிகேஷன்ஸ் கடமைகள் ஆகும் மேலும் இவை அன்றாட வர்த்தக டிரன்சாக்சன்ஸ் பரிவர்த்தனைகளில் ஏற்படுகிறது அல்லது மணி சைக்கிள் பண சுழற்சியிலிருந்து அல்லது பிசினஸ் சைக்கிள் வணிக சுழற்சியிலிருந்து வருகின்றன என்பதை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம் பெரும்பாலான எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் எடுத்துக்காட்டாக கிரெடிட்டார்ஸ் கடன் வழங்குநர்கள் இதை அக்கவுண்ட்ஸ் பேயபில் செலுத்த வேண்டிய கணக்குகள் என்றும் கூறலாம் பின்னர் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் நிலுவையிலுள்ள செலவுகள் நிலுவையிலுள்ள செலவுகள் என்றால் என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா உதாரணமாக உங்களிடம் 100 எம்பிளோயீஸ் ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் வழக்கமாக மாதத்தின் கடைசி நாளில் 30 அல்லது 31 ஆம் தேதிகளில் சேலரி சம்பளம் வழங்கப்பட வேண்டும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் அப்படி கொடுக்காமல் மே 10ஆம் தேதி கொடுக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இந்த சூழ்நிலையில் மே 9 ஆம் தேதி வரை தினமும் பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலைக் குறிப்பு தயார் செய்து பார்த்தால் இருப்புநிலை குறிப்பில் இந்த சம்பளத் தொகை அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் நிலுவையில் உள்ள செலவு என்று காணப்படும் மேலும் இது அவுட்ஸ்டாண்டிங் லியாபிலிடி நிலுவையில் உள்ள பொறுப்பு என்றும் அழைக்கலாம் அதைப்போலவே செலுத்தப்படாத எந்த ஒரு செலவும் நிலுவையிலுள்ள செலவாக கருதப்படும் மேலும் ஒரு எடுத்துக்காட்டு இன்ட்ரஸ்ட் அக்ரூட் திரட்டப்பட்ட வட்டி ஆகும் ஆனால் தற்போதைக்கு உரியது அல்ல இப்போது இதன் பொருள் என்ன ஒருவேளை நீங்கள் வங்கியில் கடன் வாங்கி இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் 1 லட்சம் ரூபாய் பர் ஆணம் ஆண்டுக்கு 10 சதவீத வட்டிக்கு கடன் வாங்கி இருக்கிறீர்கள் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் 10 சதவீத வட்டி செலுத்த வேண்டும் எனவே 1 லட்சத்திற்கு நீங்கள் 10000 ரூபாய் ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் வட்டி செலுத்த வேண்டும் அவ்வாறு நீங்கள் செலுத்தவில்லை என்றால் அந்த தொகை அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் நிலுவையில் உள்ள செலவு என்று காட்டப்படும் இந்த எடுத்துக்காட்டு நாம் முன்பே விவாதித்து உள்ளோம் கடன் வாங்கிய அந்த வருடத்தில் மூன்று மாதங்கள் முடிந்துவிட்டது இப்போது நீங்கள் இருப்புநிலை தயார் செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு ஆண்டுக்கு 10000 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும் அதாவது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஒன் போர்த் நான்கில் ஒரு பங்கு 2500 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று அர்த்தம் ஆனால் நீங்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை செலுத்தப் போவதில்லை ஆண்டின் இறுதியில் அதை செலுத்துவீர்கள் இருந்தாலும் 3 மாதங்களின் இறுதியில் நீங்கள் இந்த தொகையை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் இந்த தொகையைத்தான் அக்ரூட் இன்ட்ரஸ்ட் திரட்டப்பட்ட வட்டி என்று அழைக்கப்படுகிறது இது திரட்டப்பட்டுள்ளது ஆனால் டியூ தற்போதைக்கு உரியது அல்ல அதாவது தற்போது செலுத்த வேண்டியதில்லை என்று அர்த்தம் அதை செலுத்துவதற்கு எப்போது உரிய தேதி வரும் ஒரு வருடம் கழித்து வரும் ஆனால் நீங்கள் நிதியை பயன்படுத்திய மூன்று மாதங்களுக்குப் பிறகு 2500 ரூபாயை வட்டி தொகையாக காட்ட வேண்டும் இந்தத் தொகைதான் திரட்டப்பட்ட வட்டி எனப்படும் கரண்ட் லியாபிலிடி நடப்பு பொறுப்புக்கு இது மேலும் ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் அடுத்த எடுத்துக்காட்டு புரோவிஷன் பார் டாக்ஸ் வரிக்கான ஏற்பாடு ஆகும் அதன் பொருள் என்ன முன்பு விவாதித்தது போல நாம் சம்பாதிக்கும் எந்த ஒரு லாபத்துக்கும் இன்கம் டேக்ஸ் வருமான வரி செலுத்த வேண்டும் அதற்கான கால்குலேஷன் கணக்கீடு நம்மால் செய்யப்படுகிறது இறுதியாக அது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மென்ட் வருமான வரித் துறையால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அது அங்கீகரிக்கப்படும் வரை நாம் செய்த கணக்கீட்டின்படி நமது புரோஃபிட் லாபத்தை கணக்கிட்டு அங்கே சமர்ப்பிக்கிறோம் டேக்ஸ்அஸ் பேயபில் செலுத்த வேண்டிய வரிகளையும் நாம் கணக்கிடுகிறோம் அந்த வரியை நாம் செலுத்தும் வரை வரிக்கான ஏற்பாடு அல்லது வரி ஒதுக்கீடு என்ற தலைப்பின் கீழ் கரெண்ட் லியாபிலிடீஸ் நடப்பு பொறுப்புகள் என்று காட்டப்படும் அடுத்ததாக பேங்க் ஓவர்டிராப்ட் வங்கி மிகைப்பற்று ஆகும் வங்கி மிகைப்பற்று என்றால் என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா இப்போது அக்கவுண்ட் ஹோல்டர் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர் அதாவது வாடிக்கையாளருக்கு வங்கி ஒரு வசதியை அளிக்கிறது என்னவென்றால் வங்கிக் கணக்கில் நமது பண இருப்புக்கு அதிகமாக பணத்தை வித்டிரா எடுக்க முடியும் இது வங்கி மிகைப்பற்று என அழைக்கப்படுகிறது உதாரணமாக நமது பேங்க் அக்கவுண்ட் வங்கிக் கணக்கில் 10000 ரூபாய் இருப்பு இருக்கிறது இந்த 10000 ரூபாயை நாம் முழுவதுமாக எடுத்துக்கொண்டால் இருப்பு 0 ஆக இருக்கும் ஆனால் கரண்ட் அக்கவுண்ட்ஸ் நடப்புக் கணக்குகளில் நீங்கள் 10000 ரூபாய் டெபாசிட் செய்யலாம் பின்னர் நீங்கள் 15000 ரூபாய் எடுக்கலாம் இப்போது அதிகமாக நாம் எடுத்த 5000 ரூபாய் நமது கணக்கில் மைனஸ் 5 ஆயிரமாக தோன்றும் இதைத்தான் பேங்க் ஓவர்டிராப்ட் வங்கி மிகைப்பற்று என்று சொல்கிறோம் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் வங்கியில் இருந்து எவ்வளவு பணம் எடுக்க முடியும் என்பதற்கு ஒரு வரம்பு இருக்கும் ஆனால் அது ஷார்ட் டெர்ம் குறுகிய காலத்தில் செலுத்தப்படும் எனவே இது கரெண்ட் லியாபிலிடி நடப்பு பொறுப்பாக கருதப்படுகிறது இது உங்களுக்கு புரிகிறதா நடப்பு பொறுப்புகளுக்கு இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பற்றி சிந்தியுங்கள் இப்போது நான் கரண்ட் அசட்ஸ் நடப்பு அல்லாத சொத்துக்கள் கரண்ட் அசட்ஸ் நடப்பு சொத்துக்கள் பின்னர் நான் கரண்ட் லியாபிலிடீஸ் நடப்பு அல்லாத பொறுப்புகள் கரண்ட் லியாபிலிடீஸ் நடப்பு பொறுப்புகள் அனைத்தும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் எடுத்துக்காட்டுகளை பற்றி யோசித்து வையுங்கள் டிஸ்கஷன் போரம் விவாத மன்றத்தில் விவாதிக்கலாம் இப்போது ஸ்பெஷல் டைப் சிறப்பு வகையான ஒரு பொறுப்பு என்ன என்பதைப் பார்ப்போம் அது புரோவிஷன் ஏற்பாடு அல்லது ஒதுக்கீடு எனப்படும் கரெண்ட் லியாபிலிடி நடப்பு பொறுப்புகள் பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் இதை குறித்து வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அதாவது புரோவிஷன் பார் டாக்ஸ் வரிக்கான ஏற்பாடு அல்லது வரிக்கான ஒதுக்கீடு இப்போது இதை ஏன் இவ்வாறு அழைக்கிறோம் ஏன் இதை நிலுவையில் உள்ள வரி என்று அழைக்கவில்லை நீங்கள் சரியான நேரத்தில் வரி செலுத்தினால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போது எந்த பொறுப்புகளையும் அது உருவாக்காது சரியான நேரத்தில் நாம் வரி செலுத்தவில்லை என்றால் அது அவுட்ஸ்டாண்டிங் டாக்ஸ் நிலுவையில் உள்ள வரியாக காட்டப்பட வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக வரிக்கான ஏற்பாடு அல்லது வரி ஒதுக்கீடு என்று அழைக்கிறோம் அதற்கு என்ன காரணம் இப்போது நீங்கள் அதை பாருங்கள் எனவே புரோவிஷன் ஏற்பாடு அல்லது ஒதுக்கீடு என்பது ஒரு நோன் லியாபிலிடி அறியப்பட்ட பொறுப்புக்காக ரீடெயிண்டு தக்கவைக்கப்பட்ட தொகை என்பதாகும் அதற்கான தொகையை சப்ஸ்டன்டியல் அக்குரசி கணிசமான துல்லியத்துடன் டெட்டர்மைண்டு தீர்மானிக்க முடியாது அது என்னவென்றால் எனக்கு ஒரு ஆப்பிளிகேஷன் கடமை இருக்கிறது எனக்கு ஒரு லியாபிலிடி பொறுப்பு இருக்கிறது ஆனால் சரியாக எவ்வளவு செலுத்தப்பட வேண்டும் என்பது தெரியவில்லை இதுபோன்ற செனரியோ சூழ்நிலைகளில் நாம் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சிறப்பு உருப்படியை உருவாக்குகிறோம் இது ஒரு வகையான பொறுப்பு ஆகும் ஆனால் அதற்கு ஒரு சிறப்பான பெயர் உள்ளது அதன் பெயர் ஏற்பாடு அல்லது ஒதுக்கீடு ஆகும் எனவே ஏற்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி வைத்து தேவைப்படும் போது ஒதுக்கப்பட்ட அந்த தொகை உரிய தேவைக்கு எடுத்துக் கொள்வது ஆகும் ஆனால் தொகை எவ்வளவு என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை உங்களுக்கு முன்னால் இந்த எடுத்துக்காட்டுகள் உள்ளன எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் மின்சார கட்டணத்திற்கு புரோவிஷன் ஏற்பாடு அல்லது ஒதுக்கீடு இதை உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் இப்போது மார்ச் 31 ஆம் தேதி இறுதியில் பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை அறிக்கையை நாம் தயார் செய்கிறோம் மேலும் ஒவ்வொரு மாதமும் அடுத்த 10 ஆம் தேதி நாம் மின்சார கட்டணத்தை செலுத்த வேண்டும் அதாவது பிப்ரவரி மாத கட்டணம் மார்ச் 10 ஆம் தேதியில் மார்ச் மாத கட்டணம் ஏப்ரல் 10 ஆம் தேதியில் கட்ட வேண்டும் இப்போது நமக்கு மார்ச் 31ஆம் தேதி மின்சாரக் கட்டணம் எவ்வளவு என்று அன்அவேர் தெரியாது ஆனால் மின்சாரம் கன்ஸ்யூம்டு உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது என்பது நமக்கு தெரியும் இதன் அர்த்தம் என்னவென்றால் மின்சார கட்டணமாக ஏதாவது ஒரு தொகை செலுத்தப்பட வேண்டும் மின்சார கட்டணம் எவ்வளவு என்று ஏப்ரல் 10ஆம் தேதி தெரியவரும் அதனால் நாம் அதுவரை கட்டணத்தை செலுத்த முடியாது ஆகவே மார்ச் 31 ஆம் தேதி அன்று இருப்புநிலை குறிப்பை உருவாக்கும்போது பேயபில் செலுத்தவேண்டிய மின்சாரக் கட்டண தொகை எவ்வளவு என்று தெரியாது ஆனால் மின்சாரத்தை உபயோகப்படுத்தி உள்ளோம் அதனால் ஏதாவது ஒரு தொகையை அதற்கு ஒதுக்க வேண்டும் எனவே புரோவிஷன் ஏற்பாடு அல்லது ஒதுக்கீடு என்ற ஒன்று உருவாக்கப்படும் இப்போது உங்கள் மனதில் எழும் கேள்வி என்னவென்றால் இதுவரை நமக்கு எந்த கட்டணமும் தெரியவில்லை எனவே மார்ச் மாதத்திற்கான எலக்ட்ரிசிட்டி பில் மின்சார கட்டணம் எவ்வளவு என்று நாம் எவ்வாறு அறிவது அதை எஸ்டிமடிங் மதிப்பிடுவதற்கு பல்வேறு வழிகள் உள்ளன உதாரணமாக இவ்வாறு செய்ய முடியும் என்னவென்றால் ஏப்ரல் முதல் பிப்ரவரி வரை கடந்த 11 மாதங்களுக்கான கட்டணங்கள் நமக்கு தெரியும் நம்மிடம் எல்லா ரசீதுகள் உள்ளன மார்ச் மாதம் மட்டுமே நிலுவையில் உள்ளது எனவே 11 மாதங்களின் ஆவரேஜ் சராசரி கணக்கிட்டு அல்லது கடந்த மார்ச் மாத மின்சார கட்டணத்தை எடுத்து 5 அல்லது 10 சதவீதத்தை சேர்த்து இந்த மார்ச் மாதத்திற்கான மின்சார கட்டணத்திற்கு ஒதுக்கீடு செய்யலாம் எனவே மதிப்பிடுவதற்கு பல்வேறு வழிகள் உள்ளன ஆனால் ஏதாவது ஒரு வழியில் எஸ்டிமேஷன் மதிப்பீடு செய்து ஒரு புரோவிஷன் ஏற்பாடு அல்லது ஒதுக்கீடு உருவாக்கப்படுகிறது இப்போது ஒதுக்கீடு என்றால் என்ன என்பது உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன் நாம் ஏற்கனவே விவாதித்த மற்றொரு எடுத்துக்காட்டு புரோவிஷன் பார் டாக்சஸ் வரிகளுக்கான ஒதுக்கீடு ஆகும் இப்போது இந்த ஒதுக்கீடு பொறுத்தவரை இறுதியாக எவ்வளவு வரி செலுத்தப்படும் என்பது நமக்குத் தெரியாது ஏனெனில் இந்த முடிவுகள் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் வரி அதிகாரிகளால் எடுக்கப்படுகின்றன ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்றால் எனது புரிதலின் அடிப்படையில் லாபத்தை கணக்கீடு செய்கிறேன் நான் செலுத்த வேண்டிய வரிகளையும் கணக்கிட்டு இருப்புநிலை குறிப்பில் ஒதுக்கீடு செய்கிறேன் அவ்வாறு எஸ்டிமேட் அமௌன்ட் ஆப் டாக்சஸ் மதிப்பீடு செய்யப்பட்ட செலுத்தவேண்டிய வரிகளை புரோவிஷன் பார் டாக்ஸ் வரி ஒதுக்கீடு அல்லது வரி ஏற்பாடு என்று அழைக்கப்படுகிறது இதைப்போலவே எம்பிளோயீஸ் ஊழியர்களுக்கு கொடுக்கப்படும் போனஸ் தொகை எப்படி என்பதை பார்ப்போம் பொதுவாக போனஸ் தொகை ஆண்டின் இறுதியில் கொடுக்கப்படுகிறது அது அவர்களின் பர்பாமன்ஸ் செயல்திறனை அடிப்படையாகக் கொண்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது இப்போது சரியான தொகை என்ன என்று தெரியவில்லை ஏனெனில் பர்பாமன்ஸ் இவால்யூவேசன் செயல்திறன் மதிப்பீடு செய்த பின்னரே எவ்வளவு என்பது தெரியவரும் எனவே மார்ச் 31ஆம் தேதி வரை போனஸ் தொகையை சில மதிப்பீடுகள் செய்து ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன அந்த தொகை போனஸ் ஒதுக்கீடு என்று அழைக்கப்படுகிறது சில பேட் டெப்ட்ஸ் வராக்கடன்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இருப்புநிலை குறிப்பில் கடனாளிகள் அல்லது பெறத்தக்க கணக்குகள் உள்ளன அதில் சில வராக்கடன்கள் இருக்கலாம் டைப் ஆப் பிசினஸ் வணிக வகைக்கு ஏற்ப அரை சதவீதம் இருக்கலாம் 1 சதவீதம் இருக்கலாம் 2 சதவீதம் இருக்கலாம் 5 சதவீதம் இருக்கலாம் அதற்கு தகுந்தாற்போல் ஒரு மதிப்பீட்டை உருவாக்கலாம் மேலும் அது புரோவிஷன் பார் பேட் டெப்ட்ஸ் வராக்கடன்கள் ஒதுக்கீடு என்று அழைக்கப்படுகிறது எனவே நாம் இன்று கரண்ட் அசட்ஸ் நடப்பு சொத்துக்கள் நான் கரண்ட் அசட்ஸ் நடப்பு அல்லாத சொத்துக்கள் அதன் பின்னர் கரண்ட் லியாபிலிடீஸ் நடப்பு பொறுப்புகள் நான் கரண்ட் லியாபிலிடீஸ் நடப்பு அல்லாத பொறுப்புகள் இரண்டையும் பற்றி விவாதித்தோம் மேலும் ஏற்பாடு அல்லது ஒதுக்கீடு போன்ற சில குறிப்பிட்ட பொறுப்பு பற்றியும் விவாதித்தோம் நமது அடுத்த வகுப்பில் மேலும் சில வகையான பொறுப்புகளைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் அதன் பின்னர் புரோஃபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் லாப நஷ்ட கணக்கு பற்றி பார்ப்போம்